வணக்கம் TALE Module 2 Unit 13 க்கு வரவேற்கிறோம் அமலாக்க கட்டத்தின் மீதமுள்ள பகுதியுடன் தொடருவோம் அமல் படுத்துதல் கட்டத்தின் சில துணை செயல்முறைகளைப் பார்த்தோம் இந்த கட்டத்தில் பல துணை செயல்முறைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை பார்த்தோம் குறிப்பாக ஒரு நல்ல பாடத் திட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் தொடக்கத்திலேயே ஒரு பாடத்திட்டத்தின் பாடத்திட்டம் மாணவர்களுக்குத் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று புரிந்து கொண்டோம் ஒரு நல்ல திட்டம் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் வழிகாட்டியாக செயல்படும் உங்கள் பாடத்திட்டத்தின் பாடத்திட்டத்தை அந்த வடிவத்தில் எழுதுமாறு நாங்கள் உங்களை வற்புறுத்துகிறோம் இந்த பகுதியில் அமலாக்க கட்டத்தில் மீதம் உள்ள பகுதிகளை புரிந்து கொள்வோம் இந்த செயல்முறைகள் என்ன முதலில் ஒரு அறிவுறுத்தல் அட்டவணை உள்ளது அதை விரிவுரை அட்டவணை அல்லது விரிவுரை திட்டம் என்று அழைக்கலாம் இங்கே அட்டவணை திட்டமிடல் என்பது ஒரு கால அட்டவணையின்படி இல்லை ஆனால் அது அறிவுறுத்தல் அலகு படி உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு அறிவுறுத்தல் அலகு 1 மணிநேரம் ஆகலாம் 2 மணிநேரம் அல்லது 3 மணிநேரம் ஆனால் அது எப்போதும் ஒன்றாக ஒரு அலகு என்று பார்க்கப்படும் அதாவது ஒரு அறிவுறுத்தல் அலகு 3 கால அட்டவணை நேரங்களுக்கு மேல் நடத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த மூன்று தேதிகள் அறிவுறுத்தல் அட்டவணையில் பதிவு செய்யப்பட வேண்டும் எங்கள் அனைத்து நடவடிக்கைகளுக்கான மேற்கோள் எங்கள் முழு குறிப்பு அறிவுறுத்தல் அட்டவணை அல்லது அறிவுறுத்தல் அலகுகளின் அட்டவணை ஒரு அறிவுறுத்தல் அலகு ஒரு திறனுடன் தொடர்புடையது ஒரு திறமை என்பது ஒரு பாட முடிவின் ஒரு உறுப்பு ஒரு பாடநெறி முடிவு விரிவாக இருக்கலாம் பாடத் திறனின் நோக்கத்தைப் பொறுத்து 2 மணிநேரம் அல்லது 3 அல்லது 4 சில நேரங்களில் 5 மணிநேரம் ஆகவும் விரிவாக இருக்கலாம் ஒரு அறிவுறுத்தல் அலகு 1 மணிநேரத்திலிருந்து பொதுவாக அதிகபட்சம் 3 முதல் 4 வரை மாறுபடும் ஒவ்வொரு அறிவுறுத்தல் அலகு நடத்துவதன் முடிவில் பொதுவாக 1 முதல் 3 மணி நேரம் ஆகலாம் மாணவர்கள் அதை எவ்வாறு பெற்றார்கள் எங்கே சிரமப்பட்டார்கள் என்று ஆசிரியர் பல்வேறு அம்சங்களை உணர்ந்திருப்பார் அல்லது எந்த கட்டத்தில் முழுத் திறமையுடன் செயல்பட முடியவில்லை என்று உணர்ந்திருப்பார் ஒருவரின் சொந்த அவதானிப்புகளை பதிவு செய்யலாம் மற்றும் அதை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று பாட நெறி பகுதி முடிந்த உடனே பதிவு செய்யலாம் இது போன்ற வடிவத்தில் ஒரு அறிவுறுத்தல் அலகு நடத்தப்பட்ட உடனேயே பதிவு செய்யப்பட வேண்டும் உங்களிடம் காட்டப்பட்டுள்ளபடி அறிவுறுத்தல் அலகு எண்ணப்பட்டுள்ளது இது 8 வரை காட்டப்பட்டாலும் நீங்கள் தேவைக்கேற்ப அதிக வரிசையில் சேர்க்கலாம் பின்னர் திறனை எழுதுங்கள் ஒவ்வொன்றிற்கும் திட்டமிடப்பட்ட தேதிகளை எழுதுங்கள் பின்னர் நீங்கள் IU2 அலகுடன் தொடங்குவதற்கு முன்பு ஏதேனும் வழிமுறைகள் மாணவர்களுக்கு கொடுக்க விரும்பினால் அதை கொடுக்கலாம் பாடம் தொடங்குவதற்கு முன் எவ்வாறு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்று தெரிவிக்கலாம் அந்த அறிவுறுத்தல்கள் 1 அல்லது 2 வாக்கியங்களின் வடிவத்தில் இருக்கலாம் இதுவே அறிவுறுத்தல் அட்டவணையை உருவாக்குகிறது ஒவ்வொரு அறிவுறுத்தல் அலகுக்கும் பிறகு நீங்கள் மற்றொரு வரிசையை உருவாக்குகிறீர்கள் அதை நாங்கள் அவதானிப்புகள் என்று அழைக்கிறோம் உங்கள் அவதானிப்புகளை 2 அல்லது 3 வாக்கியங்களில் எழுதவும் இது ஒரு சிறந்த உள்ளீட்டை பாடநெறி முடிந்ததும் பயிற்றுவிப்பாள ருக்கு உருவாக்குகிறது எங்கே என்னென்ன சிரமங்கள் இருந்தன என்று குறிப்பிடலாம் எடுத்துக்காட்டாக ஒரு அலகுக்குத் தேவையான நேரத்தை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் அல்லது ஒரு அலகுக்கு தேவையான நேரத்தை மிகைப்படுத்தி மதிப்பிடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் இந்த அவதானிப்புகள் அனைத்தும் இந்த வடிவமைப்பில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இது திருத்தங்களைத் திட்டமிட பின்னர் பயன்படுத்தப் படலாம் பல முறை பல கல்லூரிகளில் ஆசிரிய உறுப்பினர்கள் அட்டவணைப்படி ஒதுக்கப்பட்ட வகுப்புகளை விட கூடுதலான வகுப்பில் எடுத்துக் கொள்கிறார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு மூன்று கிரெடிட் உள்ள பாடத்திட்டத்திற்கு 15 வாரங்களில் 45 விரிவுரைகள் தேவைப்படலாம் ஆனால் சிலவேளைகளில் ஆசிரியர்கள் 70 முதல் 80 விரிவுரைகளை அதை மூன்று கிரெடிட் பாடத்திட்டத்திற்கு எடுத்துக் கொள்வர் இது ஒருவிதத்தில் மாணவர்களுக்கு மிகவும் மன அழுத்தத்தை அளிக்கிறது இந்த கூடுதல் வகுப்புகள் அனைத்தும் கால அட்டவணையின் படி செயல்படாமல் ஆசிரியர்களுக்கு வேலை சுமையை அதிகப்படுத்துகிறது அந்த கூடுதலான விரிவுரைகளில் மாணவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றனர் இந்த கூடுதல் அமர்வுகள் ஏன் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இது என் கருத்துப்படி பாடநெறி விளைவுகளுக்கு தேவையான வகுப்புகள் கிடைக்காததால் நடக்கிறது அதாவது பாடத்திட்டத்தின் வடிவமைப்பு மிகவும் மோசமாக உள்ளது பாட திட்டத்திற்கு தேவைப்படும் நேரத்திற்கு குறைவாக வகுப்புகள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிக சமயம் செய்முறை விளக்கத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் பாடத்திட்டத்திற்கு தேவையான நேரம் ஒதுக்கப்பட வில்லை என்றால் செய்முறை விளக்கத்திற்கு நேரம் ஒதுக்குவது சிரமமாகும் அதிக நேரம் விரிவுரைகளுக்கு செலவாகும் திட்டமிடப்பட்டதைத் தாண்டி 30 40 அமர்வுகளை எடுத்துக் கொள்ளுவது சரியானது அல்ல பாட திட்டத்திற்கு தேவைப்படும் நேரத்திற்கு குறைவாக வகுப்புகள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் அதனால் கூடுதல் வகுப்புகள் எடுக்க நேரிடலாம் சில வேளைகளில் மாணவர்களுக்கு பாடத்தை குறித்த தெளிவு தெளிவு ஏற்படாததால் கூடுதல் வகுப்புகள் தேவைப்படலாம் இந்த வகையான விஷயங்களைத் தவிர்க்க வேண்டும் இந்த நாட்களில் இணைய வசதிகள் மற்றும் இணைய அணுகல் இருப்பதால் ஆசிரியர் ஒரு வலைத்தளம் வலைப்பக்கத்தை உருவாக்கி வகுப்புகளுக்கு வரும் முன் தேவையான பயிற்சிகளை அதில் பதிவிடலாம் இதனால் ஒரே பாடத் திட்டத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் இரண்டு அல்லது மூன்று முறை சொல்லிக் கொடுக்கலாம் சில நேரங்களில் நீங்கள் வகுப்பு சோதனைகள் மற்றும் பணிகளில் திருப்தியற்ற செயல்திறனைக் கண்டிருக்கலாம் அவ்வாறான நேரங்களில் நீங்கள் கூடுதலான ஒரு வகுப்பு எடுத்து மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை புரிய வைக்கலாம் பல நேரங்களில் பல்வேறு இடையூறுகள் உருவாகலாம் கல்லூரி சில காரணங்களுக்காக மூடப்படலாம் அந்த நேரங்களில் பாட வகுப்புகள் ரத்து செய்யப்படலாம் இடையூறுகள் திருப்தியற்ற செயல்திறன் காரணமாக கூடுதல் அமர்வுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆனால் பாட திட்டத்திற்கு தேவைப்படும் நேரத்திற்கு குறைவாக வகுப்புகள் ஒதுக்கப்பட்டு இருப்பதால் கூடுதல் வகுப்புகளை எடுக்க கூடாது நீங்கள் கூடுதல் அமர்வுகளை எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த வகுப்பை எடுக்கிறீர்கள் என்றும் ஏன் எடுக்கிறீர்கள் என்பதையும் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் எப்படி ஒவ்வொரு ஆசிரியரும் அவ்வாறான பதிவுகளை உருவாக்கினால் அவ்வாறான அனைத்து பதிவுகளையும் ஒருங்கிணைத்து எவ்வாறான சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை குறித்து ஆலோசிக்கலாம் உதாரணமாக ஒருவர் இவ்வாறு எழுதலாம் அமர்வின் கூடுதல் தன்மை சரியாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் CO5 C2 இல் கூடுதல் விரிவுரை அந்த கூடுதல் அமர்வு நடத்துவதற்கான காரணங்கள் உங்களால் இவ்வாறு பதிவு செய்ய முடிந்தால் இது உங்களது மறுசீரமைப்பிற்கான சிறந்த வழியாகும் உங்களிடம் உள்ள மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை மறுசீரமைப்பு தற்கும் கிடைத்த நேரத்தில் சிறந்த கற்றல் அனுபவத்தை கொடுப்பதற்கும் உதவும் கூடுதல் அமர்வுகளின் பதிவு அந்தத் துறைக்கு ஒரு பின்னூட்டக் கருத்து கணிப்பாகும் செயல்படுத்தும் கட்டத்தின் செயல்பாடுகளில் ஒன்று மதிப்பீட்டு கருவிகளை வடிவமைப்பது இது வடிவமைப்பு கட்டத்தில் விரிவாக கையாளப்பட்டுள்ளது செயல்படுத்தும் கட்டத்தைப் பற்றி நாம் பேசும்போது பாடத்திட்டத்தின் ஒரு நிகழ்வைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் பயிற்றுவிப்பாள ர்முழு செமஸ்டருக்கு தேவையான உருவாக்கும் மற்றும் சுருக்கமான கருவிகள் அனைத்தையும் வடிவமைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக 3 சோதனைகள் 2 பணிகள் 3 வினாடி வினாக்கள் மற்றும் 1 இறுதி செமஸ்டர் தேர்வு இருந்தால் எல்லாவற்றையும் சற்று முன்கூட்டியே வடிவமைக்க வேண்டும் சோதனை மற்றும் SEE சீராக இருப்பதற்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும் செமஸ்டர் தொடக்கத்தில் உருப்படி வங்கியைத் தயாரிக்கவும் சிஓக்கள் மற்றும் திறன்கள் மிகவும் தெளிவாக இருப்பதால் ஒரு பயிற்றுவிப்பாளர் நன்கு திட்டமிட்டிருந்தால் அவர் ஒருவித உருப்படி வங்கியைக் கொண்டிருந்தால் முதல் முறை அதை செய்ய நிறைய முயற்சி தேவைப்படும் பின்னர் இந்த கருவிகளை வடிவமைப்பது ஒப்பீட்டளவில் எளிதாக இருக்க வேண்டும் நன்கு சீரான மதிப்பீடு என்பது ஒவ்வொரு CO க்கும் சரியான அளவிலான வெயிட்டேஜைக் குறிக்கிறது மற்றும் திறன்களுடன் தொடர்புடைய அறிவாற்றல் நிலைகளுக்கு போதுமான வெயிட்டேஜ் கொண்டிருப்பது ஒரு செமஸ்டர் தொடக்கத்தில் மதிப்பீட்டு கருவிகளை நீங்கள் தயாரித்திருந்தாலும் பயிற்றுவிப்பாளர் கருவிகளில் சில கடைசி மாற்றங்களைச் செய்ய விரும்பலாம் இந்த நாட்களில் அனைத்தும் கணினிமயமாக்கப்படுவதால் இதை உருவாக்குவது கடினமாக இருக்கக்கூடாது நீங்கள் வடிவமைக்கும் பொருட்களின் வகையைப் பொறுத்து நீங்கள் வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த விரும்பலாம் வினாடி வினாக்களுக்கு எல் எஸ் பயன்படுத்தலாம் விரைவாக முடிவுகளைப் பெறலாம் பணிகளை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் சமர்ப்பிக்கச் செய்யுங்கள் உதாரணமாக முடித்த பணிகளை படமெடுத்து வாட்ஸ்அப்பில் அல்லது எல் மூலம் அனுப்பலாம் அனைத்து கருவிகளிலும் உள்ள அனைத்து பொருட்களும் CO கள் திறன் மற்றும் அறிவாற்றல் நிலைகளுடன் குறிக்கப்பட வேண்டும் இந்த மூன்று குறிச்சொற்களும் கட்டாயமாகும் இந்த மூன்று குறியீடுகள் மூலம் அடுத்தடுத்த கணக்கீடுகளை செய்யலாம் மதிப்பீட்டு கருவிகளை வடிவமைப்பது ஒரு முக்கிய செயலாகும் குறிப்பாக முதல் முறையாக அல்லது இரண்டாவது முறையாக நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அது மிக முக்கியமாகும் நல்ல மதிப்பீட்டு கருவிகள் மிகவும் குறைவான மன அழுத்தத்துடன் இருக்க வேண்டும் சுருக்கமான மதிப்பீட்டு கருவிகளைப் பொறுத்தவரை நீங்கள் அனைத்து CO களையும் முடிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்கள் சிலவற்றை விட்டுவிட முடியாத வகையில் நீங்கள் வடிவமைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக எ பிளஸ் பெறுவது என்பதில் பலர் ஆர்வம் காட்டவில்லை அவர்கள் சொல்கிறார்கள் 'நான் நியாயமான முறையில் சிறப்பாகச் செய்தால் அது எனக்கும் அந்தச் செயல்பாட்டிற்கும் போதுமானது எனது முயற்சியை எவ்வாறு மேம்படுத்துவது 'மதிப்பீட்டு கருவியின் வடிவத்தைப் பார்ப்பதன் மூலம் சில பகுதிகளை கருத்தில் இருந்து விடத் தொடங்கலாம் அப்படியானால் பாடநெறியின் குறிக்கோள் தோற்றுவிட்டது மாணவர்களுக்கு சில சாய்ஸ் தேவைப்படுகிறது அவ்வாறு சாய்ஸ் கொடுக்கும் வேலையில் ஒரே CO வில் இருந்து சாய்ஸ் கொடுக்கப்படவேண்டும் வெவ்வேறு CO வில் இருந்து சாய்ஸ் கொடுக்கப்படக் கூடாது அவ்வாறு கொடுத்தால் ஒரு CO முற்றிலும் புறக்கணிக்க படலாம் நீங்கள் ஒரு பாடத்தின் CO களைப் பார்த்தால் குறைந்தது பெரும்பாலான நேரங்களில் CO1 என்பது CO2 க்கு ஒரு முன்நிபந்தனை CO2 என்பது CO3 க்கு ஒரு முன்நிபந்தனை என்று இருக்கலாம் முந்தைய CO கள் பிற்கால CO களுக்கு முன்நிபந்தனைகள் ஆக இருக்கலாம் நீங்கள் சோதனை 1 மற்றும் சோதனை 2 சோதனை 3 மற்றும் முதலியவற்றைக் காண்க பார்த்தால் கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் CO1 CO2 மற்றும் CO3 இறுதி தரங்களை தீர்மானிப்பதில் அதிக வெயிட்டேஜ் வழங்கப்படலாம் ஆனால் எப்படியோ சில மாணவர்கள் குறிப்பிட்ட சில CO வகைகளை புறக்கணிப்பது தற்செயலாகவோ அல்லது தன்னிச்சையாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து CO களையும் பற்றி மாணவர்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்வதை உறுதிசெய்ய பல முயற்சிகள் இருந்தாலும் பொதுவாக மாணவர்கள் சில பகுதிகளை முழுவதுமாக விட்டுவிடுவார்கள் நாம் கொடுத்த வழிகாட்டுதல்களின்படி ஒரு உருப்படி வங்கி உருவாக்கப்பட்டால் அது சீரான தரத்துடன் அனைத்து மதிப்பீட்டு கருவிகளையும் உருவாக்குவது எளிதாகிறது அத்தகைய ஒரு உருப்படி வங்கியை உருவாக்க நேரம் எடுக்கும் இந்த நாட்களில் இணையதளத்தில் நிறைய தகவல்கள் கிடைக்கின்றன ஒவ்வொரு பாடத்திற்கும் ஏராளமான கேள்விகள் கிடைக்கும் சில நாட்கள் தீவிர முயற்சியுடன் அவை அனைத்தையும் சேகரித்து சில மாற்றங்களை செய்து உங்கள் பாடநெறிக்கு நீங்கள் ஒரு கேள்வி வங்கியை உருவாக்கலாம் இதோ உங்களுக்கு ஒரு தொடக்கப் புள்ளியாக இருக்கலாம் கிடைக்கக்கூடிய கேள்விகளைக் சீரமைத்த பிறகு நீங்கள் அவற்றை சரியான முறையில் குறிக்க வேண்டும் அது ஒரு உருப்படி வங்கி தொடங்குவதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் பணிகள் வகுப்பு சோதனைகள் மற்றும் பலவற்றில் செயல்திறனைப் பார்த்த பிறகு உங்களால் இவ்வளவு தான் செய்ய முடியும் என்று கூற முடியாது நீங்கள் மாணவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீர்கள் அவர்களின் செயல் திறனை மேம்படுத்துவதிலும் பயிற்சி குறைவான திறன்களை அல்லது புரிந்துகொள்ள முடியாத பகுதிகளையும் சுட்டிக் காட்டுவதன் மூலம் அவர்களுக்கு உதவுகிறீர்கள் அதனால் அனைத்து CIE மதிப்பீடுகளுக்கும் பின்னர் மாணவர்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டும் முழு வகுப்பு செயல்திறனையும் பார்ப்பதன் மூலம் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டிய பின்னூட்டங்களை நீங்கள் உருவாக்கலாம் ஒவ்வொன்றாக அல்ல இந்த கருத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குறிப்பிட்ட சில அறிக்கைகள் அல்லது பல மாணவர்கள் கருத்துகளைப் புரிந்துகொள்வதில் அல்லது நடைமுறைகளைப் பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் பற்றியம் இருக்கலாம் இவை அனைத்தையும் நீங்கள் எழுதும்போது அவை பயிற்றுவிப்பாளரின் பின்னூட்டமாகவும் செயல்படுகின்றன நீங்கள் பல மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட தவறை செய்கிறார்கள் என்று நினைத்தால் அது பயிற்றுவிப்பாள ரின் தவறாகவும் இருக்கலாம் அதை அவர் சரி செய்ய வேண்டும் மற்றும் அவரது அடுத்தடுத்த வழிமுறைகளை சரிசெய்ய வேண்டும் இந்த பின்னூட்டங்கள் அனைத்தும் ஆசிரியரின் பாடத்திட்டத்தின் அடுத்த வகுப்பை சிறப்பாக திட்டமிட உதவும் காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் ஒரு அட்டவணையை உருவாக்கலாம் மேலும் தேவைக்கேற்ப வரிசைகளைச் சேர்க்கலாம் அல்லது நீக்கலாம் மாணவர்களின் பதில்களைப் பொறுத்து பல அறிக்கைகளை எழுதுங்கள் அனைத்தும் நீங்கள் அதை ஒரு அட்டவணை வடிவில் கைப்பற்றினால் கட்டமைக்கப்படும் மதிப்பீட்டு கருவிகள் மற்றும் மாணவர்களின் செயல்திறன் பற்றிய அவதானிப்புகளையும் நாங்கள் பார்ப்போம் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் மேலும் வெவ்வேறு மதிப்பீடுகளில் அவர்களின் செயல்திறனும் வேறுபடுகின்றன மதிப்பீட்டு கருவிகளின் தன்மை குறித்து பயிற்றுவிப்பாளரின் அவதானிப்புகளையூம் மாணவர்களின் செயல்திறன் குறித்து பயிற்றுவிப்பாளரின் அவதானிப்புகளையூம் பதிவு செய்வதன் மூலம் அல்லது அதே பாடநெறி அடுத்த முறை இருக்கும்போது வழங்க பட இருக்கும் போது மதிப்பீட்டை மேம்படுத்த பெரிதும் உதவுகிறது ஒருவர் மிகவும் எளிதான சோதனைத் தாள் அல்லது கடினமான சோதனைத் தாளைக் கொடுக்கலாம் எனவே இது ஒரு கடினமான சோதனை என்றால் பல மாணவர்கள் சிறப்பாக செயல்பட முடியாது அது எளிதான சோதனைத் தாள் என்றால் எல்லோரும் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் எனவே இந்த வகையான விஷயமும் உங்கள் சோதனைத் தாளின் சிரமம் அளவை சரிசெய்வதில் பின்னூட்டமாக செயல்பட்டு உதவுகிறது இந்த நாட்களில் இந்த ஒரு மினி திட்டம் ஒவ்வொரு செமஸ்டரிலும் அல்லது குறைந்தது ஒவ்வொரு ஆண்டாவது ஒரு நடைமுறையாக மாறுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு மினி திட்டம் மதிப்பீட்டு கருவிகளில் ஒன்றாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒன்று அது சுவாரஸ்யமாக அமையலாம் அல்லது மாணவர்கள் போதிய முயற்சி கொடுக்காமல் இருக்கலாம் அல்லது தேவையான தகவல்களை அணுகுவது போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் இவ்வாறு ஒரு மினி திட்டம்அமைப்பதில் பல சிக்கல்கள் உள்ளன நீங்கள் திட்டத்துக்குத் தேவையான வளங்களை சீரமைக்க வேண்டும் திட்டத்தின் குறிக்கோள்களை நிலைப்படுத்த வேண்டும் மற்றும் அந்தத் திட்டம் சவாலாக இருப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்வது அவசியம் மினி திட்டத்தை பொறுத்தவரை மாணவர்களின் செயல்திறனை குறித்த அவதானிப்புகளை பதிவு செய்வதன் மூலம் மினி திட்டத்தை சிறப்பாக சீரமைக்க முடியும் மாணவர்களின் செயல்திறனை இப்படிப் பார்க்க முடியும் ஒவ்வொரு மாணவரின் செயல்திறனையும் இவ்வாறு நீங்கள் வகைப்படுத்தலாம் இது ஒரு அறிகுறியாகும் ஒருவர் விரும்பினால் அவன் அவள் சதவீதங்களையும் மறுசீரமைக்க முடியும் இந்த சுயவிவரம் அல்லது மாணவர் செயல்திறனைப் பெறுவதன் மூலம் ஒருவர் கடைசி நெடுவரிசையில் பயிற்றுவிப்பாளரின் அவதானிப்புகளை எழுத முடியும் இது பயிற்றுவிப்பாளருக்கும் துறைக்கும் ஒரு சிறந்த பின்னூட்ட கருத்தை கொடுக்கும் கருத்தில் கொள்ள மற்றொரு கருத்து உள்ளது பெரும்பாலும் வகுப்பில் பாடம் நடத்தும்போது சிலவேளை மிக மந்தமாகவே இல்லை சிலவேளை மிக வேகமாகவும் செயல்படுவதாக மாணவர்கள் கருதலாம் மிக மந்தமாக நடத்தும்போது மாணவர்கள் கவனத்தைக் இழக்கலாம் அவர்கள் படத்தை தொடர்ந்து கவனிக்க முடியாமல் போகலாம் ஆனால் நீங்கள் செமஸ்டர் பின்னூட்டம் வரை காத்திருந்தால் ஆசிரியரால் அதிக நன்மை செய்ய முடியாது எனவே செமஸ்டர் நடுவில் குறைந்தது ஒரு முறை அல்லது இரண்டு முறை பின்னூட்டம் சேகரிப்பது நல்லது கற்றல் தரத்தை மேம்படுத்த அறிவுறுத்தலில் சிறிய மாற்றங்களைச் செய்ய பயிற்றுவிப்பாளருக்கு உதவியாக இருக்கும் பயிற்றுவிப்பாளர் ஒரு எளிய கருத்து படிவத்தை உருவாக்க முடியும் ஒரு மாதிரியை இங்கே காண்பிப்போம் தொடக்க சில வகுப்புகளில் பாடநெறியின் குறிக்கோள்கள் குறித்து மாணவர்களுக்கு தெளிவாக கூறப்படுகின்றன எடுத்துக்காட்டாக 0 இது தெளிவாக இல்லை 5 மிக தெளிவானது என்றும் நீங்கள் தரவரிசைப்படுத்தலாம் எனவே கடைசி நெடுவரிசையில் 0 மற்றும் 5 க்கு இடையில் ஒரு எண்ணை எழுதலாம் வகுப்பறை அறிவுறுத்தல் கூறப்பட்ட பாடநெறி விளைவுகளுடன் ஒத்துப்போகிறது 0 ஒத்துப் போகவில்லை5 முழுமையாக ஒத்துப் போகிறது சில நேரங்களில் ஆசிரியர்கள் சில காரணங்களால் முக்கிய தலைப்பில் இருந்து சிறிது நேரம் விலகிச் செல்கின்றனர் அறிவுறுத்தலின் வேகம் பின்பற்ற வசதியாக இருக்கும் ஒவ்வொருவரின் பேசும் வேகம் மாணவர்களுக்கு வசதியாகவும் இல்லாமலும் இருக்கலாம் ஆசிரியர்கள் அதற்கேற்றார் போல தங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் கருத்துகள் மற்றும் நடைமுறைகள் விளக்கப்பட்டன இல்லவே இல்லை அல்லது நன்றாக இருந்தது மாணவர்கள் வகுப்பறையில் விளக்கங்களைத் தேட அனுமதிக்கப்பட்டனர் ஆம் அல்லது இல்லவே இல்லை வகுப்பறையில் தொடர்பு பயனுள்ளதாக இருந்தது சாக்போர்டு அல்லது வைட்போர்டு அல்லது பிபிடி விளக்கக்காட்சி பயனுள்ளதாக இருந்தது கற்றல் பொருளை அணுகுவது கடினமாக இருந்தது கற்றல் பொருள் உடனடியாக கிடைக்கவில்லை நல்ல பாடநூல் பரிந்துரைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது நூலகத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த நாட்களில் கற்றல் பொருள் கிடைப்பது பெரிய பிரச்சினை அல்ல நீங்கள் 8 உருப்படிகள் பயன்படுத்த வேண்டியதில்லை மற்றும் நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளபடி உருப்படிகளை எழுத வேண்டியதில்லை எனவே ஒருவர் சிறிய எண்ணிக்கையிலான கேள்விகளைக் சொந்தமாக வடிவமைக்க முடியும் இது ஒரு நல்ல பின்னூட்டு கருத்தாக விளங்குகிறது இதனால் அதற்கேற்ப ஆசிரியர்கள் தங்களை சீர்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் அதை செமஸ்டர் க்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை அல்லது பொதுவாக முதல் சோதனைக்குப் பிறகு உடனடியாக அல்லது இரண்டாவது சோதனைக்குப் பிறகு செயல்படுத்தலாம் இந்த கணக்கெடுப்பை மேற்கொள்ள பொருத்தமான நேரம் எது என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம் மாணவரின் பதிலின் அடிப்படையில் நீங்கள் மாணவர் கருத்தின் சுருக்கத்தை ஒரு தொகுப்பாக எழுதுங்கள் உதாரணதிற்கு ஒரு வகுப்பில் 60 மாணவர்கள் தங்களது பின்னூட்டு கருத்தை கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் கொடிய கருத்துக்களின் அடிப்படையில் தொகுப்புகளாக எழுதலாம் நீங்கள் விரும்பினால் இதற்கு மேலும் வரிசைகள் சேர்க்கலாம் மற்றொரு முக்கிய செயல்பாடு மாணவர்களின் செயல்திறனைக் கண்காணிப்பது இன்று ஒரு விரிதாளை உருவாக்குவது எளிதானதாகும் அதில் எந்த தகவலையும் பதிவு செய்ய முடியும் அதை மாணவர்களை வகைப்படுத்தலாம் மற்றும் எந்தத் துறையில் அவர்கள் திறம்பட செயல் படுகிறார்கள் என்பதையும் கணிக்கலாம் MOODLE போன்ற ஒரு கற்றல் மேலாண்மை அமைப்பு மூலம் மாணவர்களைக் கண்காணிக்கும் பல முறைகள் சாத்தியமாகும் நீங்கள் அதை கற்றல் மேலாண்மை முறையைப் பயன்படுத்துவதற்கான ஒருவிளம்பரமாக கருதலாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் மாணவர்களுடனான உங்கள் தொடர்புகளை மேலும் மேம்படுத்தலாம் யிற்சி உங்கள் பாடநெறிக்கு உங்கள் சொந்த செமஸ்டர் மாணவர் கருத்து படிவத்தை வடிவமைக்கவும் தயவு செய்து இதை 8 உருப்படிகளுக்கு மேல் செய்ய வேண்டாம் ஏனென்றால் இது ஒரு பெரிய வடிவமாக இருந்தால் எல்லோரும் ஆர்வத்தை இழக்கிறார்கள் அல்லது பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் இது செயல்படுத்தும் கட்டத்தின் முடிவு அடுத்த யூனிட்டில் நாம் கட்டத்தை மதிப்பீடு குறித்து பார்ப்போம் உங்கள் கவனத்திற்கு மிக்க நன்றி